வணக்கம் மாணவர்களே டிசாஸ்டர் ரெகவரி அண்ட் பில்ட் பேக் பெட்டர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று இந்த முழு பாடத்திற்கும் இது எங்கள் கடைசி சொற்பொழிவாக இருக்கப்போகிறது ஆரம்பம் முதல் இறுதி வரை முழு பயணத்தையும் சுருக்கமாகக் கூறப் போகிறேன் எனவே நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்தோம் அதன் சுருக்கம் என்ன இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு தொகுதிக்கூறுகளின் சுருக்கம் என்ன நாம் வீட்டிற்கு எடுத்துச் செல்வது என்ன உங்களுக்குத் தெரியும் அதனால் நீங்கள் ஒரு வகையான முடிவை அறிவீர்கள் எனவே இது கடைசி சொற்பொழிவாக இருக்கப்போகிறது முதலாவதாக இந்த பாடத்திட்டத்தை பொறுமையாக எடுத்துக்கொண்டு அனைத்து பணிகளையும் செய்து எங்கள் அனைத்து சொற்பொழிவுகளையும் கேட்டுக்கொண்ட பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் மேலும் வெவ்வேறு கிளைமொழிகள் சொற்களஞ்சியங்களை சமாளிப்பதும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதும் மற்றும் இடையில் எங்களுடன் தொடர்புகொள்வதும் உங்களுக்குத் தெரியும் எனவே நான் உண்மையில் நானும் சுபஜயோதி சமதரும் இந்த வாய்ப்பைப் பெற்றுள்ளோம் இந்த பாடத்திட்டத்தை மிகவும் பயனுள்ள பாடமாக மாற்றுவதில் நம்முடன் உண்மையில் ஒத்துழைத்து அவருடைய அனைத்து சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகள் விளக்கங்கள் கோட்பாட்டு ஆகியவற்றைக் கொண்டு உங்களுக்கு அவர் விளக்கினார் இந்த ஆதரவு இல்லாமல் இந்த பாடநெறி மிகவும் பலனளித்திருக்காது ஆனால் நாங்கள் உள்ளடக்கிய அனைத்தையும் கொண்டு நான் உங்களுக்கு ஒரு வகையான சுருக்கத்தை கொடுக்கப் போகிறேன் முதலாவதாக இந்த பாடநெறி பேரழிவு மீட்பு மற்றும் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதலில் நாங்கள் திட்டமிட்டது 8 தொகுதிகள் ஆகும் முதல் தொகுதி பேரழிவு அபாய மீட்புக்கான அறிமுகம் மற்றும் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதல் பற்றியதாகும் எனவே இது உண்மையில் ஆபத்து என்ன பாதிப்பு என்ன மீண்டும் எதை கட்டியெழுப்புவது முன்னோக்குகள் என்ன மீண்டும் கட்டியெழுப்ப உள்ள பல்வேறு கண்ணோட்டங்கள் பற்றிய தத்துவார்த்த புரிதலை இது தருகிறது எனவே இது மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் வடிவமைத்த முதல் தொகுதிக்கூறு வெவ்வேறு மாணவர் பங்கேற்பாளர்கள் மேலும் கற்க ஆசைப்பட வைக்க வேண்டும் ஆசிரியர்களாக இருக்கும் பலர் இருக்கிறார்கள் மாணவர்களாக பலர் இருக்கிறார்கள் இளங்கலை முதுநிலை அல்லது கட்டடக்கலை அல்லாத பின்னணியிலிருந்தும் பலர் உள்ளனர் ஆனால் பின்னர் முதல் அடிப்படை தொகுதி சொற்களஞ்சியம் ஆபத்து பாதிப்பு ஆபத்துகள் பேரழிவு வளர்ச்சி மற்றும் மீண்டும் கட்டமைப்பது பற்றிய அடிப்படை புரிதல்களை வழங்குகிறது இரண்டாவது தொகுதியில் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் ஒருவர் எவ்வாறு பாதிப்பை புரிந்து கொள்ள முடியும் என்பதை விளக்கினோம் மேலும் கலாச்சார பரிமாணம் எவ்வாறு பாதிக்கப்படக்கூடிய அம்சமாக மாற்றப்படுகிறது மற்றும் கலாச்சாரம் எவ்வாறு ஆபத்தில் உள்ளது எனவே இங்கு பல்வேறு கருவிகள் மற்றும் பாதிப்புகளை வரைபடமாக்கும் முறைகளை குறிப்பாக கலாச்சார சூழலில் விவாதித்தோம் எனவே நீங்கள் தத்துவார்த்த புரிதலை அறிந்தவுடன் இரண்டாவதாக அதன் சில மேப்பிங் நுட்பங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மற்றும் வெவ்வேறு சவாலான சூழலுடன் பழகிவிட்டீர்கள் எனவே நிறுவன அமைப்பு மற்றும் கட்டுமான சுற்றுச்சூழல் தொழில்களின் பங்கு ஆகியவற்றைப்பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம் எனவே ஒரு நிறுவன அமைப்பில் உள்ள படிநிலைகள் கட்டமைப்புகள் வழிகாட்டுதல்கள் விஷயங்கள் மற்றும் கட்டுமான சுற்றுச்சூழல் நிபுணர்களின் பங்கு என்ன என்பது பற்றி நாங்கள் பேசினோம் இதில் ஒரு கட்டிடக் கலைஞரின் பங்கு என்ன ஒரு பொறியியலாளரின் பங்கு என்ன ஒரு சர்வேயரின் பங்கு என்ன ஒரு திட்டமிடுபவரின் பங்கு என்ன எனவே அந்த வழியில் DRRஇன் முழு நிறுவன அமைப்பையும் ஒன்றாக கொடுக்க முயற்சித்தோம் பின்னர் பேரழிவுக்கு முந்தைய காலவரிசை செயல்முறைக்கும் பேரழிவுக்கு பிந்தைய செயல்முறைக்கும் நாம் சென்றோம் எனவே இந்த 3 தொகுதிகளின் தத்துவார்த்த பின்னணி அது தொடர்பான கோட்பாடு மற்றும் பாதிப்பு குறித்த சில கருவிகள் பாதிப்பு சூழல்களைப் புரிதல் உங்களிடம் இருந்தால் பல்வேறு நிறுவனங்களின் நிர்வாக அமைப்புகளை புரிந்துகொள்ள வைக்கிறோம் படிப்படியாக பேரழிவிற்கு முந்தைய காலத்திலிருந்து பேரழிவிற்கு பிந்தைய நிலைக்கு நாம் நகர்ந்தோம் எனவே இங்கே நான்காவது தொகுதியில் பேரழிவு அபாயக் குறைப்பு மற்றும் பேரழிவுக்கு முந்தைய திட்டமிடல் ஆகியவை எவ்வாறு தயாரிக்க முடியும் என்பதையும் தயார்நிலை திட்டங்களைப் பற்றியும் பேசினோம் உலகம் முழுவதும் பல்வேறு நேரடி வழக்கு ஆய்வுகள் மற்றும் ஒரு முழு பாடநெறி நமக்கு வழங்கப்படுகிறது இந்த பாடத்திட்டத்தைப் பற்றிய நல்ல விஷயம் என்னவென்றால் நாம் உண்மையில் கோட்பாட்டைக் கொண்டு வந்தோம் இதற்கு இணையாக உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நிகழ்வுகளைப் பற்றி நாம் விவாதித்தோம் இதன் மூலம் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள முடியும் இது இந்தியாவில் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் பெரு கொலம்பியா துருக்கி ஆகிய நாடுகளிலிருந்தும் கற்றல்களைக் கொண்டுள்ளது எனவே உலகம் முழுவதிலிருந்தும் பல்வேறு வழக்குகளை உள்ளடக்குகிறது பேரழிவு ஏற்பட்ட உடனேயே நிவாரணம் மீட்பு மற்றும் மாற்றத்திற்கு தேவையான மாற்ற நிலை நிவாரண கட்டம் மற்றும் தற்காலிக வீட்டுவசதி ஆகியவற்றை பார்த்தோம் எனவே கென்ய வழக்கு ஆய்வுகள் மற்றும் பிற வழக்கு ஆய்வுகள் பற்றியும் நாம் விவாதித்தோம் பின்னர் ஒரு பெரிய அளவில் புனரமைப்பு பேரழிவுக்கு பிந்தைய புனரமைப்பு பற்றி நாம் விவாதித்தோம் முழு பாடத்திலும் கொண்டு வந்தோம் எனவே எனது சொந்த துறையான சுனாமி மீட்பு திட்டங்களையும் கிருணாவின் மறுகட்டமைப்பு பற்றியும் அதன் கலாச்சார பகுதியையும் நாம் விவாதித்தோம் பெரு எல் சல்வேடார் கொலம்பியா காபி விவசாய சமூகங்கள் எவ்வாறு பணியாற்றினார்கள் என்பதையும் துருக்கியில் சிறிய அளவில் செயல்படுபவர்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதையும் பிற அம்சங்களாக பார்த்தோம் எனவே அந்த வகையில் அதில் பலவிதமான வழக்குகளை நாங்கள் கொண்டு வந்தோம் நாங்கள் கொண்டு வந்த ஏழாவது தொகுதியில் உலகளாவிய மதிப்பீட்டு அறிக்கைகளின் மதிப்பீடுகளைப் பற்றி நாங்கள் பேசினோம் அந்த ஒவ்வொரு அறிக்கையிலும் பார்க்க வேண்டிய நடைமுறைகள் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் அவர்கள் உண்மையில் எப்படி இருக்கிறார்கள் அந்த மதிப்பீட்டில் அவர்களின் கவனம் என்ன அவர்கள் எந்த வழிமுறையை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் அவர்களின் முக்கிய கண்டுபிடிப்புகள் என்ன எனவே இதைத்தான் நாம் விவாதித்தோம் மேலும் வழிகாட்டுதல்கள் என்ன கட்டுமான சுற்றுச்சூழல் தொழில்களுக்கு வழிகாட்டுதல் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள வழிகாட்டுதல் என்ன அவற்றின் இடைவெளி என்ன என்பது பற்றியும் நாம் விவாதித்தோம் மேலும் இந்த விஷயங்களை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது பற்றியும் நாங்கள் விவாதித்தோம் ஒவ்வொரு மதிப்பீடும் ஒரு குறிப்பிட்ட அளவில் கவனம் செலுத்துவதால் வெவ்வேறு அளவீடுகளை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதையும் நாம் விவாதித்தோம் கடைசி தொகுதியில் நாங்கள் தகவல் தொடர்பு மக்கள் மைய மேம்பாடு மற்றும் கல்விக்கான பங்கேற்பு பற்றிப் பேசினோம் எனவே இதில்தான் தகவல் தொடர்பு கல்வி பற்றிப் பேசும்போது கற்பிதமும் படத்தில் வருகிறது நான் ஒரு மாணவனாக இருந்தபோது கட்டடக்கலைக் கல்வியில் DRR பற்றிய பரிச்சயம் இல்லை ஆனால் கட்டடக்கலை கல்வி மற்றும் பேரழிவு அபாயக் குறைப்பு ஆகியவற்றின் தத்துவ முன்னோக்குகளை கொண்டுவர முயற்சித்தேன் எனவே இது பேரழிவு மீட்பு மற்றும் சிறப்பாக மீண்டும் உருவாக்குதலின் சுருக்கமான வரிவடிவம் ஆகும் நீங்கள் முழு பாடத்திட்டத்தையும் பார்த்தால் முக்கியமான சொற்களில் ஒன்றான கோட்பாட்டை முதல் தொகுதிகளில் நாம் வெளிப்படையாக விவாதித்தோம் மேலும் மற்ற தொகுதிகளிலும் நேரடி நிகழ்வுகளுடன் எப்போதும் விவாதிக்கப்படுவதால் அதில் உள்ள தத்துவார்த்த அம்சங்களைப் பற்றியும் விவாதிக்கிறோம் வெவ்வேறு நடைமுறை அமைப்புகள் எவ்வாறு செயல்பட்டன என்பதையும் அங்குதான் அவை வெவ்வேறு திட்டங்கள் வெவ்வேறு வடிவமைப்புகள் மற்றும் அது எந்த வகையான வழிகாட்டுதல்களை உருவாக்கியது என்பதையும் PAHAL பற்றியும் விவாதித்தோம் சுனாமி விதிமுறைகளைப் பற்றியும் GSDMA விதிமுறைகளைப் பற்றியும் விவாதித்தோம் மூன்றாவது அம்சம் அதன் மேலாண்மை பகுதியைப் பற்றி விவாதிக்கிறது நிர்வாக அம்சம் பங்கேற்பு ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு எது கடைசி பகுதியில் மதிப்பீடு மற்றும் தகவல்தொடர்பு பற்றி நாம் விவாதிக்கிறோம் கற்றல் எவ்வாறு தெரிவிக்கப்பட்டது திட்டத்தின் போது அல்லது திட்டத்திற்கு முன் இந்த இடர் தொடர்பு எவ்வாறு இருந்தது என்பதும் இதில் ஒரு அம்சமாகும் எனவே இவை முக்கிய சொற்கள் பின்னர் கல்வி எப்படி இருக்க வேண்டும் கட்டுமான சுற்றுச்சூழல் கல்வியில் DRRஐ எவ்வாறு கற்பிக்க வேண்டும் எனவே இவை சிலவற்றை நான் ஒன்றாக இணைக்க முயற்சித்தேன் மேலும் சுபோ ஒவ்வொரு சிறிய கருத்தையும் விளக்குவதற்கு காட்டிய சுவாரஸ்யமான வரைபட விளக்கப்படங்களையும் நீங்கள் காணலாம் அவர் எப்படி மிகவும் எளிமையாக விளக்கினார் எனவே RHxV பற்றிய உங்கள் விவாதங்களுடன் நீங்கள் தொடங்கினீர்கள் ஒரு இயற்கையின் பார்வை ஒரு பேரழிவாக எப்படி மாறுகிறது அங்குள்ள வீடுகள் மற்றும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதித்தால் அதன் தாக்கம் எவ்வாறு இருக்கிறது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அது வாழ்விடத்தை பாதித்தால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது அது தாவரங்களை பாதித்து மறைமுகமாக வாழ்விடத்தையும் மனித உயிர்வாழ்வையும் பாதிக்கிறதா எனவே அதுபோன்று இயற்கையின் ஒவ்வொரு சிறிய அம்சங்களின் தொடர்புகளையும் மனித தலையீடுகளையும் அவர் விளக்கினார் எனவே உங்கள் பாடத்திட்டத்திலிருந்து நீங்கள் நினைவில் கொள்ளக்கூடிய சில படங்களும் பின்னர் சுபோ விவாதித்த இரண்டாவது பகுதியும் தகவல்தொடர்புகளைப் பற்றியது ஆகும் அங்குதான் அனுப்புநரும் பெறுநரும் என்ன வகையான தகவல்களை அடைகிறார்கள் இதில் என்ன இடைவெளிகள் இருக்கின்றன உணர்வுகள் எவ்வாறு மாறிக்கொண்டே இருக்கின்றன என்பதை பார்த்தோம் ஆகவே இடர் தொடர்பு என்பது சுகாதாரம் பேரழிவு ஆர்வமுள்ள தரப்பினரிடையே சுற்றுச்சூழல் அபாயங்கள் பற்றிய எந்தவொரு தகவலையும் வேண்டுமென்றே பரிமாற்றம் செய்ய வேண்டும் என வரையறுக்கப்படுகிறது எனவே மீண்டும் 3 கூறுகள் உள்ளன அவை ஆபத்து கருத்து இடர் பகுப்பாய்வு மற்றும் இடர் மேலாண்மை பற்றியும் விவாதித்தன ஆகவே இதுதான் ஆபத்து பற்றிய விரிவுரைகளில் சுபோஸின் தகவல்தொடர்பு கருத்தின் இந்த 3 முக்கிய அம்சங்களையும் அவர் விவரித்தார் ஆகவே அனுப்புநர் ஒரு செய்தியை அனுப்பும்போது முழு குறியீட்டு செயல்முறையும் அதை அவர் எவ்வாறு பெறுகிறார் என்பதும் உங்களுக்குத் தெரியும் இது முழுக்க முழுக்க நான் என்ன சொல்கிறேன் என்ன புரிந்துகொள்கிறேன் என்பதாகும் இவை அனைத்தும் அவர் உங்களுக்கு கற்பிக்க முயன்ற இடைவெளிகள் பின்னர் இது தகவல் பரிமாற்றத்தைப் பற்றிய தகவல்தொடர்புகளின் ஒரே ஒரு பகுதியாகும் மேலும் இது நீங்கள் புரிந்துகொள்வதைப் பற்றியது அல்ல ஆனால் இது பகிரப்பட்ட பொருளைப் பற்றியது எடுத்துக்காட்டாக வெவ்வேறு கலாச்சார சூழல்களால் ஆபத்து எவ்வாறு உணரப்படுகிறது அல்லது கலாச்சார கோட்பாடுகள் பற்றியது ஆகும் அவர் ஆபத்து பற்றிய கலாச்சார கோட்பாட்டைக் கொண்டுவந்தார் ஆகவே பாம்பைப் பார்க்கும்போது வெவ்வேறு கலாச்சாரங்களில் இந்திய கலாச்சாரம் பாம்பை ஜெபிக்கவும் சிலர் காணொளி படம் எடுக்கவும் சிலர் அதை வெட்டி சாப்பிடுவது பற்றியும் உங்களுக்குத் தெரியும் ஒரே விஷயத்தில் வெவ்வேறு உணர்வுகள் இருக்கும் எனவே மீண்டும் ஒரு சிறிய வண்ணம் அல்லது சிவப்பு விளக்கு கூட வேறுபட்ட சூழலில் எவ்வாறு உணரப்படுகிறது இப்போது அதே சிவப்பு விளக்கு ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ஒரு விபச்சார வீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இங்கே இது நிறுத்தத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் இது போல இந்த சிவப்பு ஒளியின் அர்த்தம் அது வைக்கப்பட்டுள்ள சூழலைப் பொறுத்தது நாம் கலாச்சார ரீதியாக சார்புடையவர்களாக இருப்பதால் ஆபத்து கலாச்சார ரீதியாக கட்டமைக்கப்படுகிறது சுற்றியுள்ள உலகத்தை மக்கள் எவ்வாறு உணருகிறார்கள் மற்றும் செயல்படுகிறார்கள் என்பது அவர்களுக்குத் தெரிந்த வாழ்க்கை முறையைப் பொறுத்தது சிலருக்கு ஒரு சிறிய விஷயம்கூட பெரிய ஆபத்தாகும் ஆனால் அதே விஷயம் மற்ற சிலருக்கு ஆபத்தாக இல்லை எனவே இது கலாச்சாரத்தைச் பொறுத்தது எனவே இங்குதான் பல அபாயங்களை பற்றியும் அவற்றின் முன்னுரிமை பற்றியும் நாம் பேசுகிறோம் எனவே இது ஆபத்து முன்னுரிமையாகும் ஏனெனில் இது மிகவும் உள்ளுணர்வு கொண்டதாகும் ஆபத்துக்கு நாம் எவ்வாறு முன்னுரிமை அளிக்கிறோம் அதற்கேற்ப நாம் எவ்வாறு திட்டமிடுகிறோம் இதில் பௌதீக திட்டமிடல் மட்டுமல்ல வரவு செலவுத் திட்டங்களை நாம் எவ்வாறு திட்டமிடுகிறோம் முழு செயல்முறையையும் நாம் எவ்வாறு பாதுகாக்கிறோம் என்பதை நாம் விவாதித்துள்ளோம் மூன்றாவது தொகுதியில் முழு அமைப்பில் உள்ள பங்குகள் மற்றும் பொறுப்புகள் குறித்தும் வெவ்வேறு தொழில்முறை அமைப்புகளுக்கு இடையில் இருக்கும் வாசகங்கள் எவ்வாறு உள்ளன என்பதையும் நாம் விவாதித்தோம் அவர்கள் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் DRRஇல் அவர்களின் பங்களிப்பு என்ன அங்குதான் டோனி லாயிட் ஜோன்ஸ் மேக்ஸ் லாக் சென்டர்களில் 4 வெவ்வேறு வகையான சர்வேயர் கட்டட வடிவமைப்பாளர் பொறியாளர் மற்றும் திட்டமிடுபவரின் பணிகளைக் குறிப்பிடுகிறோம் எந்த நிலையில் அவர்களின் பங்கு என்ன எனபதை பார்த்தோம் எனவே உண்மையில் இந்த படிப்பிற்கான கட்டமைப்பு கூட கட்ட வாரியாக கட்டமைக்கப்பட்ட முறையின் அடிப்படையில் பின்பற்றப்பட்டுள்ளன ஆகவே பேரழிவின் போது பேரழிவுக்கு முந்தைய திட்டமிடல் மாற்றம் நிவாரணம் புனரமைப்பு மற்றும் கடைசியாக தழுவல் செயல்முறையையும் இதில் உள்ள வெவ்வேறு பாத்திரங்களையும் திறன்களையும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் நாம் என்ன நிபுணத்துவத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்த்தோம் இப்போது தகவல்தொடர்பு செயல்பாட்டில் சுபோ அதைப் பற்றி விரிவாகக் கையாண்டபோது நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஆனால் இது விசாரணையைப் பற்றி விவாதித்ததைப் போல எவ்வாறு தொடர்பு கொள்ளப்படுகிறது தகவல் எவ்வாறு அனுப்பப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த முழு வலையமைப்புகளும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வெளி நபர்கள் மூலம் இந்த சமூக மூலதனம் சமூக செவிப்புலன் வலையமைப்பு என்பது திறம்பட பயன்படுத்தப்படுகிறது எனவே அடிப்படையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மைய நபர்கள் மற்றும் சில சமூக உறுப்பினர்கள் இந்த வலையமைப்புகளுடன் எவ்வாறு இணைக்கப்படுகிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இதேபோன்ற வலையமைப்புகள் 2004 சுனாமியின் போது இருந்திருந்தால் 3 பேரை கொண்டு இந்தியப் பெருங்கடல் சுனாமி தமிழ்நாட்டை அடைவதற்குள் இதேபோன்ற வலையமைப்புகள் செயல்படுத்தப்பட்டிருந்தால் நாம் பல இழப்புகளை தவிர்த்து பல உயிர்களைக் காப்பாற்றியிருப்போம் காலநிலை மாற்ற தழுவல் பற்றியும் நாம் விவாதித்தோம் காலநிலை மாற்றத்தின் அளவு மற்றும் இடையிலுள்ள சவால்கள் என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் DRR மற்றும் காலநிலை மாற்ற தழுவலை நாம் ஏன் ஒழுங்காக ஒருங்கிணைக்க முடியவில்லை ஏனெனில் அளவில் பொருந்தாத தன்மைகள் உள்ளன இடஞ்சார்ந்த அளவிலான சவால்கள் உள்ளன அறிவுக்கு பொருந்தாதவைகளும் உள்ளன மேலும் விதிமுறைகளுக்கு இடையில் தற்காலிக சவால்களும் பொருந்தாதவைகளும் உள்ளன அது போன்ற பல்வேறு சூழல்கள் உள்ளன அங்குதான் வெவ்வேறு நகரங்கள் காலநிலை மாற்றத்தை எவ்வாறு சமாளிக்கின்றன ஆம்ஸ்டர்டாம் எப்படி தடை எப்படி என்பதை நாம் விவாதித்தோம் ஒரு காலத்தில் அவை 10 ஆண்டுகளில் மட்டுமே திறக்கப் பயன்படுத்தப்பட்டன ஆனால் இப்போது அவை கிட்டத்தட்ட ஒவ்வொரு 1 அல்லது 2 வருடங்களுக்கும் திறக்கப்படுகின்றன மிதக்கும் வீடுகளைப் பற்றிய பல்வேறு தழுவல் செயல்முறைகளைப் பற்றியும் நாம் விவாதித்தோம் ஆனால் இதேபோல் நாமும் ஒரு முக்கியமான வழியை பார்த்தோம் அது மதிப்புக்குரியதா பில்லியன் கணக்கான தொகையை செலவிடுவது மிதக்கும் வீடுகளுக்கு செலவு செய்வது அல்லது இதைச் செய்ய இதைவிட சிறந்த வழிகள் ஏதேனும் உண்டா பிலிப்பைன்ஸின் ரெஜினா லிம்ஸ் பணியில் காலநிலை மாற்றம் மற்றும் கலாச்சாரத்தின் விவாதங்களுடன் நாங்கள் தொடர்புபடுத்துவது இங்குதான் பழங்குடி சமூகங்கள் தங்களின் கடல் மீன்பிடித் தளங்கள் மற்றும் அவற்றின் தாக்கம் பற்றிய அறிவை எவ்வாறு கொண்டுள்ளன வெளிநாட்டு மீனவர்களால் எப்படி இந்த உள்நாட்டு அறிவை புரிந்து கொள்ள முடியவில்லை மற்றும் அதனால் அதிக தாக்கத்தை உருவாக்கவில்லை எனவே இதிலிருந்து கலாச்சாரங்கள் பூர்வீக கலாச்சாரங்கள் எவ்வாறு ஆபத்து குறித்த சில அறிவைக் கொண்டுள்ளன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த இடத்தில்தான் தகவமைப்பு கட்டமைக்கப்பட்ட சூழலின் கட்டமைப்பைப் பற்றி நாம் விவாதித்தோம் பல்வேறு அளவீடுகளை ஒரு பெரிய அளவிலிருந்து ஒரு கட்டிட அளவிற்கு எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதையும் வெவ்வேறு நேர கட்டங்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது பற்றியும் எனது தற்போதைய வேலையான கட்டுமான சுற்றுச்சூழல் கட்டமைப்பில் பார்த்தோம் இது எதிர்கால ஆபத்துக்கான பேரழிவுக்கு முந்தைய பேரழிவுக்குப் பிந்தைய எதிர்கால ஆபத்து மற்றும் பாதிப்பு மதிப்பீடு எவ்வாறு பரந்த நடுத்தரமான மற்றும் நுண்ணிய மட்டங்களில் செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்தோம் இங்குதான் நாம் பல்வேறு நிறுவன அமைப்புகளைப் பற்றி பேசுகிறோம் நிறுவன ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் மீண்டும் உலக தேசிய மற்றும் உள்ளூர் மட்டங்களில் தகவல்தொடர்பின் பங்கேற்பு வேண்டும் எனவே இயற்கையையும் கலாச்சாரத்தையும் எவ்வாறு ஒன்றிணைப்பது பேரழிவு அபாயத்தை குறைப்பது மற்றும் காலநிலை மாற்றத்தின் தழுவல் ஆகியவற்றையும் இங்கே புரிந்துகொண்டோம் ஆக மொத்தத்தில் அதன் மேலாண்மை தத்துவத்தின் அடிப்படை பகுதிகள் அதன் தத்துவார்த்த தத்துவம் மற்றும் அதைப் பற்றி நாம் கற்றுக்கொண்ட சில கருவிகள் இருந்தாலும் முழு பாடநெறியும் முக்கியமாக கட்டுமான சுற்றுச்சூழல் தொழில்களில் கவனம் செலுத்துகிறது கட்டுமான சூழலின் தன்மை எப்படி இது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது எவ்வாறு சமாளிக்கப்பட்டது மற்றும் எவ்வாறு பதிலளிக்கப்பட்டது என்பதை பார்த்தோம் எனவே நான் அதை மாற்றத்தில் உள்ள கட்டுமான சூழல்கள் என்று அழைக்கிறேன் எனவே கென்யாவைப் போலவே நாங்கள் வேறுபட்ட வழக்குகளை தந்துள்ளோம் பின்னர் மாறும் தங்குமிடம் எவ்வாறு தனிப்பயனாக்கப்பட்டது என்பதையும் மக்கள் எவ்வாறு பங்கேற்றனர் என்பதையும் பார்த்தோம் தனிப்பயனாக்கம் கலாச்சார பற்றாக்குறை மற்றும் பொருளாதார வாய்ப்புகளுக்கான இயல்பான பதிலாகும் எனவே குஜராத் மீட்பு பற்றி நாம் விவாதித்த மாறும் முகாம்கள் எனது சொந்த வருகைகளின் மூலம் கிடைத்தது பள்ளிகள் அங்கு இல்லை பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எவ்வாறு முன்வந்து பள்ளி கல்வியை எவ்வாறு ஆதரித்தன மற்றும் வெவ்வேறு தொழில்நுட்ப உள்ளீடுகள் காகித வீடுகள் மற்றும் கூடாரங்கள் அதன் விலை ஆகியவற்றையும் பார்த்தோம் ஆனால் நாம் பார்ப்பது என்னவென்றால் மாற்றம் எவ்வாறு நிரந்தர நிலைக்கு நகர்கிறது என்பதுதான் எனவே வெவ்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மிக விரைவாக பங்கேற்பு முயற்சிகளுடன் அதை எடுத்துள்ளன ஆனால் இங்கே சமூகம் எவ்வாறு கல்லைக் கட்டியெழுப்பியுள்ளது பல்வேறு தொழில்முறை அமைப்புகள் சில நிபுணத்துவங்களை அளிக்கின்றன அதை எவ்வாறு பாதுகாப்பாக உருவாக்குவது என்பதற்கான சில வழிகாட்டுதல்களை இங்கே காணலாம் முழு பாடத்திட்டத்திலும் நாங்கள் பல்வேறு முறைகள் ஆபத்தை எவ்வாறு புரிந்துகொள்வது தழுவலை எவ்வாறு புரிந்துகொள்வது தகவல்தொடர்பு செயல்முறையை எவ்வாறு புரிந்துகொள்வது இதில் இடைவெளிகள் ஆகியவற்றை நாம் பார்த்தோம் எனவே இங்குதான் வெவ்வேறு நேர்காணல் முறைகள் மற்றும் மேப்பிங் கருவிகள் மன வரைபடங்கள் மற்றும் கால வாரியாக அவை எவ்வாறு மாறுபடுகின்றன அவற்றிற்கான வேறுபட்ட அணுகுமுறைகள் ஆகியவற்றை பற்றி விவாதித்தோம் ஒரு சமூகத்தை எவ்வாறு அணுகுவது சமூக நிலை அணுகுமுறைகள் பங்கேற்பு அணுகுமுறைகள் இவை அனைத்தையும் பின்னர் சுனாமி வழக்கில் நாம் விவாதித்தோம் தழுவல் எவ்வாறு தொடங்குகிறது ஒரு சிறிய வீடு ஒரு கழிப்பறை எவ்வாறு வழிபாட்டுப் பகுதியாக மாறும் கணவனை இழந்த ஒரு பெண் தனது வீட்டின் முன்புறத்தை ஒரு கடையாக மாற்றியது எப்படி என்பது பற்றி நாம் விவாதித்தோம் அந்த வகையில் அவர்கள் அண்டை நிலங்களை பொது இடங்களை ஆக்கிரமிக்கத் தொடங்கினர் எனவே இது கட்டுமான சுற்றுச்சூழல் முன்னோக்கின் பெரிய கண்ணோட்டத்தைக் கொண்டுவருகிறது இது நகர்ப்புற வடிவமைப்பு அம்சங்களை கூட மிகச் சிறியதாகக் கொண்டுவருகிறது இது ஒரு தீர்வைத் திட்டமிடுகிறது ஆனால் நீங்கள் கலாச்சாரத் தகவமைப்புத் தன்மையைப் பார்க்க வேண்டும் 80 ஆண்டுகளுக்குப் பிறகும் அதே கதையை நாம் காணலாம் அவை கட்டப்பட்ட வடிவங்களின் அடிப்படையில் அவற்றின் தெரு வலையமைப்புகளின் அடிப்படையில் விஷயங்கள் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளன பொது இடங்களைப் பொறுத்தவரை அவை எவ்வாறு கட்டப்பட்டுள்ளன புதிய வடிவத்தில் பாரம்பரியம் இவ்வாறு ஒரு கலப்பின வடிவத்தில் திரும்பி வருகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே எல்லா நிகழ்வுகளிலும் நாம் செயல்முறை மற்றும் வலையமைப்புகள் பற்றி விவாதித்தோம் எனவே நிறுவனங்கள் சமூகங்களை எவ்வாறு கையாண்டன பரந்த நிலையிலிருந்து நுண்ணிய அளவிலான முகமைக்கு அது எவ்வாறு வலையமைப்பு செய்யப்பட்டுள்ளது எனவே காபி உற்பத்தியாளர்கள் சங்கம் இருக்கும் கொலம்பியாவில் கிராமப்புற கட்டுமானம் குறித்து விவாதித்தோம் அவர்களின் அமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது காபி விவசாயிகள் அமைப்புகளின் நிறுவன கட்டமைப்புகள் மற்றும் அவற்றின் நிதி செயல்முறை எவ்வாறு உள்ளது என்பதை பார்த்தோம் அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது மற்றும் ஒரு பங்கேற்பு அணுகுமுறையிலிருந்து தொழில்நுட்ப நிபுணத்துவம் எவ்வாறு அவர்களுக்கு ஆதரவளித்துள்ளது எனவே இந்த சங்கங்களை ஆதரிக்க வெவ்வேறு நிதி தளங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை பார்த்தோம் அதே நேரத்தில் என்ன வகையான பதில் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இங்குதான் ப்ரீஃபாப் தொழில்நுட்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதையும் அதில் மக்கள் எவ்வாறு பயிற்சி பெற்றார்கள் என்பதையும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் அவர்களுக்கு வழிகாட்டுவதையும் நாம் காணலாம் எனவே சிலர் தங்கள் வீடுகளை பழுதுபார்ப்பது மற்றும் புதிய வீடுகளை கட்டத் தொடங்குவது போன்றவற்றை நீங்கள் காணலாம் இதேபோல் துருக்கியில் வாடகைக்கு எடுப்பவர்களை செயல்பாட்டில் அங்கீகரிக்கவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் அங்குதான் சமூக நிறுவனங்களுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் போன்ற சிறிய செயல்பாட்டாளர்கள் முன்வந்தார்கள் அவர்களும் வெவ்வேறு திட்டங்களில் பணியாற்றினர் இந்த முழு கலந்துரையாடல்களும் பங்கேற்பு செயல்முறை மற்றும் வசதி செயல்முறை மற்றும் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் பற்றி பேசுகின்றன இது யார் என்பதை கட்டுப்படுத்துகிறது யார் பயிற்சியின் விதிகள் மற்றும் வசதிகளை கட்டுப்படுத்துவார்கள் எனவே இந்த வழக்கு ஆய்வுகள் அனைத்திலும் மக்களை மையத்தில் வைப்பது பற்றி விவாதித்தோம் எனவே இங்குதான் சுபோ பம்பாயில் தனது தாராவி பணிகள் குறித்தும் சமூகங்கள் எவ்வாறு ஆபத்துத் திறனைப் புரிந்து கொண்டன என்பதையும் இறுதியில் அதை எவ்வாறு சரிபார்க்கிறார்கள் என்பதையும் விவாதித்தார் எனவே இந்த முழு புரிதலும் சமூக அளவிலான புரிதலைப் பெறுகிறது இதுவும் நீங்கள் கற்றுக்கொண்ட சில முறைகள் மதிப்பீடுகள் இந்த பாடத்திட்டத்தில் காசிடி ஜான்சனால் உருவாக்கப்பட்ட உலகளாவிய மதிப்பீட்டு அறிக்கைகள் போன்ற பல்வேறு மதிப்பீட்டு அறிக்கைகள் கட்டிடக் குறியீடுகளைப் பற்றி பேசுகின்றன இருப்பிட அணுகுமுறை மற்றும் வடிவமைப்பு அணுகுமுறை எங்கே என்பதை பார்த்தோம் கட்டிடக் குறியீடுகளைக் கொண்டிருந்தாலும் பங்களாதேஷில் கட்டிடப் படிப்பு எவ்வாறு யதார்த்தத்துடன் பொருந்தவில்லை உண்மை எவ்வாறு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளாக மாறும் என்பதை பார்த்தோம் மேலும் தெற்காசிய பேரழிவு அறிக்கையின் பல்வேறு அறிக்கைகள் பற்றி நாம் விவாதித்தோம் பாகிஸ்தான் நேபாளம் இலங்கை மற்றும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளையும் இது உள்ளடகியுள்ளது கட்டமைப்பின் பின்னால் உள்ளதை கண்டோம் பேரழிவு அபாயக் குறைப்புக்கான ஜான் ட்விக்ஸ் வேலைகளில் நல்ல நடைமுறை மதிப்புரைகளை நான் குறிப்பிட்டுள்ளேன் அவர் தான் இந்த கட்டமைப்புகள் அனைத்தையும் ஒரு பிரிவாக தொகுத்தார் எனவே இது மிக சமீபத்திய பதிப்பு ஆகும் பேரழிவு ஆபத்து மற்றும் வறுமை தொடர்பு பற்றி நாங்கள் இங்கே பேசினோம் இதேபோல் வாழ்வாதார கட்டமைப்பிலிருந்து DFIDகளின் பின்னடைவு கட்டமைப்பைப் பற்றி பேசினோம் நாம் எவ்வாறு பின்னடைவு கட்டமைப்பிற்கு சென்றோம் என்பதும் விவாதிக்கப்பட்டுள்ளன எனவே பின்னடைவு கட்டமைப்பைப் பற்றியும் உலக அளவில் சண்டே கட்டமைப்பை எவ்வாறுள்ளது செயலுக்கான ஹ்யூகோ கட்டமைப்பையும் செயலுக்கான இந்த முன்னுரிமைகள் பற்றியும் நாம் பேசும்போது இந்த விஷயங்கள் அனைத்தையும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் விவாதித்தோம் நிறுவன வலையமைப்புகளில் ஐ நா எவ்வாறு செயல்படுகிறது ஐ நாவினால் ஒழுங்கமைக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகள் யாவை என்பதையும் பார்த்தோம் சமூகம் சார்ந்த வலையமைப்புகள் பற்றியும் விவாதித்தோம் அங்குதான் CAM மற்றும் CBDRM பற்றி பார்த்தோம் எனவே சமூக சொத்து மேலாண்மை மற்றும் சமூக அடிப்படை பேரழிவு இடர் மேலாண்மையில் பேரழிவு அபாயத்தைக் குறைப்பதில் வெவ்வேறு சமூக தலைநகரங்களும் அதன் வலையமைப்பும் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை கண்டோம் நேபாளத்தைப் பொறுத்தவரையில் இதுவரை ஒப்புக் கொள்ளப்படாத சில விஷயங்கள் எவ்வளவு சட்டபூர்வமாக உள்ளன என்பதையும் நாம் விவாதித்தோம் மசோதாக்கள் எவ்வாறு ஒரு மசோதாவாகவே இருந்தன அது எவ்வாறு ஒரு செயலாக மாற்றப்படவில்லை என்பதை தெரிந்து கொண்டோம் உள்ளூர் பேரிடர் இடர் மேலாண்மை திட்டமிடல் வழிகாட்டுதல்கள் பேரழிவுகள் மற்றும் வளர்ச்சியை எவ்வாறு சரியாக இணைக்க முடியவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு வகையான திட்டமிடல் செயல்முறை இருக்க வேண்டும் ஆபத்தில் உள்ள பாரம்பரியம் குறித்த பல்வேறு எடுத்துக்காட்டுகளையும் விவாதித்தோம் பிடல்கோரா குகைகளைப் போலவே GEO தொழில்நுட்ப கண்ணோட்டத்துடன் அவை எவ்வாறு மதிப்பிடப்பட்டுள்ளன என்பதையும் நாம் விவாதித்தோம் இது எவ்வாறு மதிப்பிடப்பட்டது என்று பார்த்தோம் ஒரு சிறிய தூணை சிறிய கால்வாயை உருவாக்க எப்படி என்ன வகையான தலையீடுகள் உருவாகியுள்ளன பல்வேறு கடுமையான வழிமுறைகள் என்ன எதைத் தொட வேண்டும் எதைத் தொடக்கூடாது எதை அகற்ற வேண்டும் என்ன சேர்க்கக்கூடாது என நாம் பின்பற்ற வேண்டியவற்றை தெரிந்து கொண்டோம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த பயிற்சியில் நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் மேலும் ஆயுத்யா நகரத்தைப் பற்றியும் விவாதித்தோம் இது எவ்வாறு ஆபத்துக்கு உட்பட்டது என்பதையும் அவர்களின் சுரங்க நகரமான கிருணா பற்றியும் விவாதித்தோம் இது ஒரு அளவுகோலாகும் எனவே இப்போது ஒரு குகையில் இருந்து தொடங்கி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தைப் பற்றிப் பேசுகிறோம் மேலும் சுரங்கப் பிரச்சினையால் அது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை ஒரு முழு நகரமான கிருணாவைப் பற்றியும் பேசுகிறோம் இவை அனைத்தையும் பற்றிய விவாதங்களுக்குப் பிறகு புனரமைப்பு இடமான கேமிலோ போனோஸை பார்த்தோம் அதை எவ்வாறு கோட்பாடு செய்யலாம் என்று பார்த்தோம் கிபெல்லினா வழக்குடன் துருக்கிய வழக்கு கப்படோசியா வழக்கு ஆகியவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன சக்தி சொற்பொழிவு விருப்பங்கள் மற்றும் தேர்வுகள் பற்றிய புனரமைப்பு இடத்தின் தத்துவார்த்த புரிதல் இதுதான் வழிகாட்டுதல் வழிகாட்டுதல்களை வழங்கிய பல்வேறு கையேடுகள் என்ன பயிற்சியாளர்களுக்கு கட்டைவிரல் விதி போன்ற பொதுவாக பின்பற்றக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன என்பது பற்றி நாம் விவாதித்தோம் ஆனால் உண்மையில் இவற்றைக் கொண்டிருந்தாலும் இந்த மலக்பேட்டை பூஜின் யதார்த்தமும் இவை எவ்வாறு நடக்கின்றன என்பதும் நாம் காணக்கூடியதாகும் ஏனெனில் இதுதான் திட்டமிடலின் கட்டுப்பாடு ஆகும் மீண்டும் சுனாமியில் வீடுகளை புனரமைப்பதற்கான வழிகாட்டுதல்கள் பற்றி விவாதித்தோம் பென்னி குரியகோஸுடனான சமீபத்திய கேரள வெள்ளம் உள்ளூர் மொழியில் அதன் உள்ளூர் சூழலைப் புரிந்துகொண்டது CBRIக்களும் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகமும் கிராமப்புற வீட்டு தொழில்நுட்பங்களில் எவ்வாறு செயல்படுகின்றன இந்த கிராமப்புற வீட்டு தொழில்நுட்பங்களை எவ்வாறு சரிபார்ப்பது குறிப்பாக 13 மாநிலங்களில் அவர்கள் ஏற்கனவே பணியாற்றியுள்ளனர் எனவே இதை நாம் சுருக்கமாக கடந்துவிட்டோம் பின்னர் கல்வியின் தத்துவ உள்ளடக்கத்தைப் பற்றியும் நாங்கள் உரையாற்றினோம் அங்குதான் ஹச் டி சாயாவின் வேலையான நான் நாம் மற்றும் நம்முடைய கருத்து எவ்வாறு உருவாகிறது என்பதையும் அது எனது சாராம்சத்திலிருந்து எவ்வாறு விரிவடைகிறது என்பதையும் மிகவும் உணர்தல் சமூகத்திற்கு சுயமானது உண்மையில் DRRஇல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே கட்டடக்கலை எவ்வாறு நோக்க நிலையுடன் தொடர்புடையது என்பதில் நாம் கற்பித்தல் பற்றிப் பேசினோம் பல்வேறு கருவிகளைப் பற்றி விளக்கினோம் எனது மாணவர்களுடன் நான் செய்ய முயற்சித்த மீண்டும் சிறப்பாக உருவாக்குதல் பயிற்சி பொதுவாக நடைமுறையில் உள்ள வெவ்வேறு கற்பித்தல் பயிற்சிகளில் நான் பயன்படுத்தியவை அவை வெவ்வேறு கண்டங்களில் இருந்து முழு கற்றலையும் எவ்வாறு ஒரே பக்கத்தில் கொண்டுவந்து மாதிரிகளாகவும் பாகமேற்று நடித்தலாகவும் வேறுபட்ட நுட்பங்களில் உண்மையான சூழலில் பயிற்றுவித்தோம் ஏனென்றால் அவர்களை உண்மையான சூழலுக்கு நாங்கள் தயார் செய்ய வேண்டும் எனவே இப்போது அது எங்கள் சுருக்கத்தின் முடிவுரையாகும் ஆனால் இப்போது அதே வடிவத்தின் அதே தாளில் பேரழிவு மீட்பு மற்றும் சிறப்பாக மீண்டும் உருவாக்குதலை நான் முடிப்பேன் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள முக்கிய கற்றல் என்ன இந்த பாடநெறியின் முதல் தொகுதி இந்த கோட்பாட்டைப் பரிந்துரைக்கிறது தயவுசெய்து முதலில் இந்த கோட்பாட்டைப் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கோட்பாடு எப்போதும் உங்களை ஒரு சிறந்த பயிற்சியோடு இணைக்க முடியும் இரண்டாவது தொகுதி மேப்பிங் நுட்பங்களைப் பற்றியும் அதில் முதலில் ஆபத்தை எவ்வாறு வரைபடமாக்குவது அபாயத்திற்கு முன்னுரிமை அளிப்பது பற்றியும் கற்றுக்கொண்டோம் மேலும் திட்டமிடுவதற்கு இது உங்களுக்கு உதவும் மூன்றாவது அம்சத்தில் பாகங்களை அமைப்பது நீங்கள் உங்களை எவ்வாறு ஒழுங்கமைக்கிறீர்கள் ஒரு படிநிலை செயல்முறை என்ன என்பதைப் புரிந்துகொள்வது இந்த பாகங்கள் மற்றும் பொறுப்புகள் ஒவ்வொன்றையும் புரிந்துகொள்வது பற்றி நாங்கள் பேசுகிறோம் பின்னர் பேரழிவுக்கு முந்தைய திட்டமிடல் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராதவற்றுக்கு தயார் செய்வது முக்கியம் எனவே இது நாம் செல்ல வேண்டிய தயார் நிலையாகும் நிவாரணம் மற்றும் மாற்றத்தில் உள்ளூர் திறன்களைக் குறைவான மதிப்பிற்கு உட்படுத்தாதீர்கள் ஏனென்றால் எப்போதும் நிவாரண கட்டத்தில் இந்த மக்கள் எதையும் அறிந்திருக்கவில்லை என்று குறைவான மதிப்பிற்கு உட்படுத்துகிறது ஆனால் நமக்கு தேவை அவர்களின் நிவாரணத்திற்கு என்ன வழிகள் உள்ளன என்று சிந்திப்பதாகும் நான் திறனைக் குறிக்கிறேன் அவர்கள் எவ்வாறு தங்களை உருவாக்க முடியும் கடந்த காலத்திலிருந்து நாம் என்ன கற்றுக் கொள்கிறோம் சில நேரங்களில் அந்த அவசர காலத்தில் அவற்றை நாம் புறக்கணிக்கிறோம் புனரமைப்பு கட்டத்தில் நாம் மாறுதல் செயல்முறையைப் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை மையத்தில் வைப்பது மதிப்பீடுகள் முக்கியமாக கட்டிடக் குறியீடுகள் குறியீடுகளின் பற்றாக்குறை ஒழுங்குமுறை செயல்முறையின் பற்றாக்குறை ஆகியவற்றை பார்த்தோம் அதை உறுதிப்படுத்தவும் நீங்கள் மிகவும் மேலோட்டமான கணக்கெடுப்பைச் செய்யவில்லை ஏனென்றால் பல அறிக்கைகள் எண்களை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன எத்தனை வீடுகளை நாங்கள் கட்டியுள்ளோம் ஆனால் அது எவ்வாறு தழுவியுள்ளது என்பதை நாம் காண வேண்டும் அது எவ்வாறு வெற்றிகரமாக உள்ளது எனவே இது ஒரு விஷயம் அதை நாம் எடுத்துச் செல்கிறோம் தகவல்தொடர்பு கல்வி மற்றும் பங்கேற்பில் கல்வி முன்னோக்கில் கூட தகவல்தொடர்பு விஷயங்களை யதார்த்தமான வழியில் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தயார் செய்கிறீர்கள் என்பதால் மாணவர்களையும் நாங்கள் உண்மையான பிரச்சினைகளுக்குத் தயாராக்கி வருகிறோம் எனவே அந்த அணுகுமுறையில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறோம் இது எங்கள் பாடநெறியின் முடிவுரை என்று நான் கருதுகிறேன் ஒவ்வொரு பங்கேற்பாளரின் அற்புதமான பங்கேற்புக்கும் நான் நன்றி கூறுகிறேன் மேலும் அடுத்த படிப்புகளில் உங்களைப் பார்ப்போம் என்று நம்புகிறோம் மிக்க நன்றி